இப்போது நாம் குறுக்கீட்டு விளைவு சோதனையை பார்ப்போம் அந்த சோதனைகளை தெரிவதற்கு ஒளியின் குறுக்கீட்டு விளைவு பற்றி சில அடிப்படையை தெரிந்து கொள்வது அவசியம் குறுக்கீட்டு விளைவின் அடிப்படை பற்றி நான் சில வகுப்புகள் எடுக்க உள்ளேன் அலைகளின் சூப்பர் பொசிஷன் பற்றியும் அதன் கொள்கை பற்றியும் நமக்குத் தெரியும் சூப்பர் பொசிஷன் கொள்கை என்பது இரண்டு அல்லது அதற்கும் கூடுதலான அலைகள் ஒரு மீடியத்தில் ஒரே நேரத்தில் பயணிக்கும் பொழுது அதன் நெட் இடப்பெயர்ச்சி அதன் தனிப்பட்ட இடப்பெயர்ச்சி யின் கூடுதலாகும் அவை ஒன்றை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை அதாவது இரண்டு அல்லது அதற்கும் கூடுதலான அலைகள் பொருந்தும் பொழுது அதன் தனிப்பட்ட இடப்பெயர்ச்சி யின் கூடு தலுக்கு சமமாகும் Y என்பது இடப்பெயர்ச்சி Y என்பது X மற்றும் t யின் பங்க்ஷன் ஆகும் இங்கு k என்பது wave வெக்ட்டார் ஒமேகா𝜔 என்பது கோண வேகம் Φ என்பது ஆரம்ப கட்டம் இது X மற்றும் t யை சார்ந்தது அலைகளின் திசை அலைநீளம் நேரம் இவற்றை பொறுத்து மூன்று நிகழ்வுகள் உள்ளன இந்த மூன்று நிகழ்வுகளும் சூப்பர் பொசிஷனை சார்ந்தது இவற்றுள் நாம் இப்பொழுது குறுக்கீட்டு விளைவை பற்றி பார்ப்போம் இரண்டு அலைகளின் அதிர்வெண்கள் ஒன்றாகவும் ஒரே திசையில் பயணித்தால் அதனுடைய ஆரம்பக் கட்டம் Φ நிலையாக உள்ளது இரண்டுஅலைகள் இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்தாள் குறுக்கீட்டு விளைவு ஏற்படும் இந்த இரு அலைகள் கண்டிஷனை பூர்த்தி செய்தால் அலைகளின் அலை நீளம் மற்றும் அதன் அதிர்வு எண் சமமாக இருக்கும் K x ஒமேகா t ஒரே திசையில் பயணித்தால் மேலும் இரண்டும் நெகட்டிவாக இருந்தால் அதனுடைய கட்ட வேறுபாடு ஒன்றாக இருக்கும் இங்கு Φ 1 மற்றும் Φ 2 இரண்டும் ஒரே கட்டத்தில் இருக்கும் அதனுடைய வீச்சு ஒன்றாக இருக்கலாம் அல்லது வித்தியாசமாக கூட இருக்கலாம் இங்கே A1 A2 அதனுடைய வீச்சு அதனுடைய இடப்பெயர்வின் குறுக்கீட்டு விளைவுகளை விரிவாக பார்க்கலாம் இங்கு நாம் A1 A2 பொதுவாக நினைக்கலாம் அதன் அலைச் சமன்பாடு இப்போது பார்ப்போம் இப்பொழுது இது நகரும் அலை கிடையாது ஒரே இடத்தில் இருக்கும் அலை ஆகும் அதனுடைய வீச்சு அங்கேயே இருக்கும் ஆனால் இங்கு எது அலைய குறிக்கிறது அதனுடைய வீச்சு ஒரே இடத்தில் இல்லை அதனுடைய வீச்சு அதனுடைய வடிவம் sin k x இவ்வாறாக இருக்கிறது இப்பொழுது இதனுடைய வீச்சு மேக்ஸிமம் ஆக இருக்கும் அப்பொழுது அதனுடைய இடப்பெயர்வு அதிகமாக இருக்கும் இதை nodes மற்றும் antinode என்று கூறுகிறோம் இந்த நிலையான அதிர்வில் இவ்வாறு இருக்கும் மேலும் மூன்றாவதாக நாம் பார்ப்பது beat இது சூப்பர் பொசிஷனில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது அடுத்த நிகழ்வை பார்க்கலாம் இதில் வெவ்வேறான அதிர்வெண் மற்றும் அலை நீளம் ஆனால் அதனுடைய வீச்சு மற்றும் வேகம் சமமாக இருக்கும் ஆனால் அதனுடைய மீடியம் ஒன்றாக இருக்கும் ஒரே திசையில் பயணிக்கும் நிலையான அலைகளை எடுத்துக் கொண்டாள் அவை எதிரெதிர் திசையில் பயணித்தால்சூப்பர் பொசிஷன் விளைவு படி இந்த கண்டிஷன் நமக்கு கிடைக்கிறது அதனுடைய விளைவு Yஆக இருக்கட்டும் எனவே A sin Y 1 Y2

அதன் ஆரம்பக் கட்டம் 0 என எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது நீங்கள் ஒரே திசையில் இருந்தால் சயினும் ஒரே மாதிரியாக இருக்கும் 2 A sin k 1 பிளஸ் k 2 x 2 மைனஸ் ஒமேகா1 பிளஸ் ஒமேகா 2 t 2 இது sin பகுதி மற்றும் காஸ் பகுதி k 1 minus k 2 x by 2 minus omega 1 minus omega 2 t by 2 இப்பொழுது ஒரு அலையைப்பற்றி விவரிக்கும் பொழுது நாம் ஒரே நேரத்தில் x மற்றும் t இரண்டையும் பார்ப்பதில்லை பொதுவாக குறிப்பிட்ட x மதிப்பிற்கு t நேரத்தில் என்ன நடக்கிறது என்றும் மற்றும் குறிப்பிட்ட t நேரத்தில் x மதிப்பில் என்ன நடக்கிறது என்றும் பார்க்கிறோம் இப்பொழுது அதிர்வெண்ணை நாம் பார்த்தோமானால் அதிர்வெண் பகுதியானது இங்கு 2A என்பது x மற்றும் t ஆனால் இவை இரண்டும் தனித்தனியானவை இல்லை அவை இரண்டும் இருக்கிறது ஆனால் இரண்டு ரிசல்டன்ட் அதிர்வெண் ஒமேகா1 ஒமேகா 2 2 இவை இரண்டு வெவ்வேறு அதிர்வெண் கொண்ட அலைகளுக்கான சராசரி அதிர்வெண் மாதிரியாக உள்ளது இந்த வித்தியாசம் குறைவான அதிர்வெண் மற்றும் அதிகமான அதிர்வெண் இவை இவை இரண்டையும் வரைபடத்தில் வரைந்தோம் என்றாள் இந்தப் பகுதி அதிகமான அதிர்வெண் ஆக பார்க்கிறோம் இவை அதிர்வுகளாக உணரப்படுகிறது இங்கு வீச்சு என்பது நிலையாக இல்லை அது மாறுகிறது அது மற்றொரு பகுதியை பொறுத்திருக்கிறது எனவே ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 2 இங்கு இரண்டு அதிர்வெண் களை பெறுகிறோம் அதில் ஒன்று உயர்வான அதிர்வையும் பெற்றிருக்கிறது அதன் வீச்சு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த envelop ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 2 நீங்கள் இங்கு பார்ப்பது வீச்சு அதிகமாகவும் பிறகு குறைவாகவும் அதிகமாகவும் பிறகு குறைவாகவோ அல்லது பூஜ்யம் ஆகவும் இருக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு ஒலியை எடுத்துக் கொண்டோமானால் இந்த சூழ்நிலையில் அதிகமான வீரியத்துடன் அதிக சத்தத்தை நம்மால் உணர முடிகிறது வீச்சு இருமடி ஆகும்பொழுது அடிப்படையில் ஒலியின் சத்தம் தீவிரமாகும் இந்த அதில் இந்த அதிர்வெண்களின் வித்தியாசம்தான் பீட் என்பது நீங்கள் இவற்றை எண்ண முடியும் இந்த நிகழ்வு 2 மற்றும்3 அலைகளினால் சில நிபந்தனைகளுடன்சூப்பர் பொசிஷன் முறைப்படி ஏற்படக்கூடியது இந்த மூன்று நிகழ்வுகளை உங்களுக்கு நான் விளக்க முயற்சிக்கிறேன் நாம் குறுக்கீட்டு விளைவு பற்றி இப்பொழுது மீண்டும் பார்ப்போம் Y1 என்பது A Sin kx மைனஸ் ஒமேகா t பிளஸ் Φ 1 Y2 என்பது A Sin kx மைனஸ் ஒமேகா t பிளஸ் Φ 2 இந்த இரண்டு அலைகளின் சூப்பர் பொசிசன் படி நமக்கு கிடைப்பது 2A sinkx மைனஸ் ஒமேகா t பிளஸ் Φ 1 பிளஸ் Φ 2 2 இது Sin A பிளஸ் SinB 0k எனவே 2 Sin A B2 2Cos 2 2A என்பது cos Φ 1 Φ 22 எனவே இங்கு x மற்றும் t என்ற கோவை இல்லை வீச்சு என்பது Sin kx மைனஸ் ஒமேகா t பிளஸ்Φ

இது ஒரே கட்டத்தில் உள்ளது இது ஒரு நகரும் அலை ஆகும் இது இதனுடைய வீச்சு சூப்பர் பொசிஷன் தத்துவப்படி உண்டாவது இது இரு அலைகள்கட்ட வேறுபாட்டினால் உண்டாகும் வீச்சு மிகவும் சென்சிட்டிவ் ஆக இருக்கும் இதன் விளைவாக நாம் குறுக்கீட்டு விளைவை பெறுகிறோம் ஏனென்றால் இங்கு இன்டன்சிடி என்பது வீச்சின் இரு மடங்காகும்

இங்கே ∅ என்பது இரண்டு அலைகள் கட்ட வேறுபாடாகும்

இன்டன்சிடி என்பது வீச்சின் இரு மடங்காகும் I 4A2 Cos2 ∅ A என்பது வீச்சு ஆகும் இன்டன்சிடி என்பது வீச்சின் இரு மடங்காகும் இதை நீங்கள் தனியாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது மொத்தமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு இது 2A இரண்டு மடங்காகும் இன்டன்சிடி என்பது I 4 A ஸ்கொயர் Cos ஸ்கொயர்∅ இன்டன்சிடி வேறுபாடு என்பது சூப்பர் பொசிஷன் அலைகளால் உண்டாவதாகும் அதனுடைய கண்டிஷன் எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லை இன்டன்சிடி வேறுபாடு என்பது நாம் ∅ என்ற பங்க்ஷன் ஆல் பெறப்படுகிறது ∅ பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது இன்டன்சிடி மிக அதிகமாக இருக்கும் எனவே மேக்ஸிமம் இன்டன்சிடி 4 A க்கு சமமாக இருக்கும் ∅ தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் பொழுது இன்டன்சிடி பூஜ்ஜியமாக இருக்கும் அதனுடைய கட்ட வேறுபாடு மைனஸ் ஒன்றாக இருக்கும்பொழுது இன்டன்சிடி மீண்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் ஏனென்றால் 1 ஒன்றை 2 முறை பெருக்கினால் பிளஸ் 1 இன்டன்சிடி மாறுபாடு என்பது இவ்வாறாக சம அளவு உள்ளதாக இருக்கும் ஜீரோ இன்டன்சிடி மற்றும் மேக்சிமம் இன்டன்சிடி ஆக இருக்கும் இந்த வகையான அமைப்பிற்கு குறுக்கீட்டு விளைவு அமைப்பு என்று பெயர் குறுக்கீட்டு விளைவு பிரைட் பட்டைகள் மற்றும் கரும் பட்டைகள்பெறுகிறோம்

இங்கு நாம் ஒரு முக்கியமான உண்மையை கவனிக்கவேண்டும் அதாவது இந்த கட்ட வேறுபாடு என்பது கான்ஸ்டன்ட் ஆக இருக்கவேண்டும் இந்தக் கட்டம் என்பது நேரத்தையோ வேறு எந்த மாறியயோ சார்ந்தது கிடையாது எந்த இரண்டு அலைகளை எடுத்துக் கொண்டாலும் இந்த கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இந்த கட்ட வேறுபாடு என்பது எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இந்த அலைகள் நகரும் பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது வேறொரு இடத்தை அடையும் பொழுது அதனுடைய கட்டம் கட்ட வேறுபாடு மாறுபாடாக இருக்கும் இது நேரத்தை சார்ந்தது கிடையாது இந்த அலைகள் ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு போகும்போது அதனுடைய கட்டம் இடத்தை பொருத்து வேராக இருக்கும் அது நேரத்தை சார்ந்தது கிடையாது இதுதான் அவசியமான கண்டிஷன் ஆகும் இந்த பிரைட்னஸ் இல் வேறுபாடு என்பது குறுக்கீட்டு விளைவு பட்டைஎனப்படும் இது நேரத்தை சார்ந்தது கிடையாது இது கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இது மிக முக்கியமான கண்டிஷன் ஆகும் இப்பொழுது நாம் இரண்டு ஒளி மூலங்களை எடுத்துக்கொள்வோம் இரண்டும் ஒலி அலைகளை உற்பத்தி செய்கிறது அதாவது இந்த இரண்டு ஒளிஅலைகளும் டிராவல் செய்கிறது அவற்றின் அலைநீளம் அதிர்வெண் மற்றும் வீச்சு சமமாக இருக்கிறது ஆனால் சிறிது வேறுபாடு இருக்கலாம் அவற்றின் கட்டம் அதாவது ஃபேஸ் சமமாக இருக்கிறது ஆரம்பக் கட்டம் ∅ 1 மற்றும் ∅2 என எடுத்துக் கொள்வோம் இந்த ஒளி மூலங்கள் வெவ்வேறு திசைகளில் ஒளியை உமிழ்கின்றன எந்த திசை என்பது ஒரு பொருட்டல்ல ஆனால் அதனுடைய அலை நீளமும் அதிர்வு என்னும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதனுடைய கட்டம் அதாவது ஃபேஸ் எப்பொழுதும் சமமாக இருக்க வேண்டும் அது ∅ 1 மற்றும் ∅2 ஆக இருக்கட்டும் அவை திரையை அடையும் பொழுதும் ∅ 1 மற்றும் ∅2 ஆக நிலையாகவே இருக்கும் இந்த ஒரே அதிர்வெண் ஒரே அலை நீளம் மற்றும் நிலையான கட்டம் உடையவை wave front என்கிறோம் இவை இரண்டும் ஒரே திசையில் அதாவது பாசிட்டிவ் திசையில் செல்வதாக கருதுவோம் மேலும் இவை எதிர்த்து செயல் செல்பவை அல்ல Φ2 Φ 2πλ இப்பொழுது இந்த S2P என்பது கூடுதலான பாதையை கடந்து உள்ளதாக கருதலாம் அவை இரண்டும் ஒரே பாதையை கடக்கும் பொழுது அதனுடைய கட்டம் ஒன்றாக இருக்கும் ஆனால் நார்மல் வரையும் பொழுது அதனுடைய கட்டம் வேறுபாடு உண்டாகும் நாம் இங்கு S2P கூடுதலான பாதையை கூட்ட வேண்டும் ஏனென்றால் அது கடந்த பாதை கூடுதலாக உள்ளது இந்த இடத்தில் கட்ட வேறுபாடு என்பது ∅ 1 ∅ 2 கிடையாது இப்பொழுது கூடுதலான கட்ட வேறுபாடு உள்ளது சூப்பர் பொசிசன்கொள்கைப்படி வேறுவேறு கட்ட வேறுபாடாக உள்ளது இந்த இடத்தில் கட்டம் மற்றும் கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது இப்பொழுது தட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மேலும் நேரத்தை சார்ந்து இருக்காது ஒவ்வொரு இடத்திலும் எல்லா நேரத்திலும் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இந்த இரு மூலங்களும் இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்தால் அந்த மூலங்களை ஒத்திசைவான ஒளி மூலங்கள் என்கிறோம் இந்த ஒத்திசைவில் கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது ஆனால் கட்டம் கான்ஸ்டன்ட் ஆக இல்லை ஆனால் இவை இடத்திற்கு இடம் வேறுபடுகிறது அந்த வேறுபாடு பிரைட்னஸ் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது இந்த அமைப்பு நேரத்தை சார்ந்தது கிடையாது நாம் குறுக்கீட்டு விளைவு ஒத்திசைவான ஒளிமூலங்களின் மூலமாகவே பெறமுடியும் ஒளி பட்டையின் பிரகாச அளவு கட்ட வேறுபாடு மற்றும் பாதை வேறுபாடு பொருத்து அமையும் கட்ட வேறுபாடு Φ Φ2 2 Π λ S2P Cos 2 Φ Cos 2 Φ 0 or 1 Cos 2 Φ1 இருக்கும் பொழுது நமக்கு மேக்சிமம் இன்டன்சிடி கிடைக்கிறது கட்ட வேறுபாடு என்பது ஒற்றைப்படை பெருக்கம் ஆகும் ∅ by 2 இங்கு n என்பது பூஜ்ஜியம் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 என்று எடுத்துக்கொள்ளலாம் ∅ 0 இருக்கும் பொழுது நமக்கு மேக்சிமம் இன்டன்சிடி கிடைக்கிறது அது இரண்டு பக்கமும் ஒளி பட்டையும் இருள் பட்டையும் நமக்கு கிடைக்கும் இவை order of the குறுக்கீட்டு விளைவு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஆடர் ஆப் interference ⊝ சிறியதாக கருதுவோம் எனில் நாம் S2P என்பது XD என எடுத்துக்கொள்ளலாம் இந்தப் பாதை வேறுபாடானது திரையின் நடு புள்ளியையும் எந்த தூரத்தில் நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்பதையும் சார்ந்தது d என்பது ஒளிமூலங்கள் இடையேயான தூரம் ஆகும் D என்பது ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையேயான தூரம் ஆகும் பாதை வேறுபாடு என்பது x ஐசார்ந்தது எனவே∅1 மற்றும் ∅2 எப்பொழுதும் எந்நேரமும் நிலையாக இருக்கிறது ஒளி பட்டையும் கரும் பட்டையும் S2P ஐ சார்ந்தது இது முக்கியமான derivation ஆகும் நாம் இதை பல இடங்களில் உபயோகப்படுத்துகிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி